நீர் உந்துதல் அமைப்பின் மற்றொரு பயன்பாடு ஆற்றலை சேமித்தல் வாரம் 5 லிருந்து நினைவு கூர்வோம் அதில் நாம் மற்ற ஆற்றல் சேமிக்கும் முறைகளை விவாதித்தோம் அதில் உந்தப்பட்ட நீர் முறையும் ஒன்று இங்கு நீங்கள் நீரை தாழ்நிலையில் இருந்து எடுத்து உயர்நிலைக்கு மாற்றுகிறீர்கள் இங்கு ஆற்றல் நிலை ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது நீரின் நிலை ஆற்றல் மேலே உயர்த்தப்படுகிறது எப்போது ஆற்றல் தேவைப்படுகிறதோ அப்போது நிலை ஆற்றல் இயந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது இந்த இயந்திர ஆற்றல் இம்பெல்லர்களை சுழல வைக்கும் அதனால் மோட்டாரின் இயக்க தண்டு சுற்றும் எனவே மோட்டாரானது மின்னியற்றியாக மாற்றப்பட்டு இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் இந்த முறையில் நாம் மின்னாற்றலை பெறுகிறோம் இது பளுக்களை இயக்க பயன்படுத்தப்படும் அவ்வாறு செய்ய குழாயை இவ்வாறு வைப்போம் பென்ஸ்டோக் என அழைக்கப்படும்

இதன் முடிவில் கூர்நுனிக்குழாய் உள்ளது இந்த அடைப்பானை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் கூர்நுனிக்குழாயை கட்டுப்படுத்தலாம் இது இம்பெல்லர்களை சுற்ற வைக்கும் இதனால் இயந்திர ஆற்றலை பெறலாம் இது இயந்திரம் மின்னியற்றியாக செயல்படும் போது மின்னாற்றலாக கொடுக்கும் இங்கு உந்தும் பகுதி மற்றும் நீர்மின் பகுதியில் ஒரே இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது அதாவது இயந்திர உந்தி கட்டமைப்பு நீரை உந்தும் போது இது மோட்டாராக செயல்படும் உந்தியாக மையநீக்க உந்தி செயல்படும் எனலாம் மின்னாற்றலை வெளியீடாக பெற இது மின்னியற்றியாக செயல்படும் இது சுழலியாக மாறும் இங்கு டிசி மோட்டாரை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் டிசி வெளியீட்டை பெறுவீர்கள் மாற்றாக ஏசி வெளியீட்டை வெவ்வேறான திறன்களில் பெற விரும்பினால் உந்தப்படும் திறன் ஒரு திறன் மதிப்பீட்டிலும் எந்த திறனில் வெளியீட்டை எடுக்க விரும்புகிறீர்களோ அந்த திறன் அல்லது ஆற்றல் அதிகமா இருக்கலாம் இங்கு தூண்டிக்கப்பட் அமைப்பு இவ்வாறு இருக்கும் நீங்கள் டிசி மோட்டாரை பயன்படுத்தும் உந்தி அமைப்பை வைத்துள்ளீர்கள் மற்றும் மைய நீக்க விசை உந்தி மூலம் இந்த முறையில் தாழ் நிலையில் இருந்து மேல்நிலை நீர்தேக்க தொட்டி அல்லது நீர்தேக்கத்திற்கு நீர் ஏற்றப்படுகிறது மேல்நிலை நீர்தேக்க தொட்டியில் இருந்து பென்ஸ்டோக்ககை பயன்படுத்துகிறேன் இதை மற்றோரு சுழலியை இயக்க பயன்படுத்தலாம் சுழலியின் இயக்க தண்டு மின்னியற்றியுடன் இணைக்கப்பட்டுள்ளது மின்னியற்றியின் வெளியீடு டிசி ஆகும் இல்லையெனில் 3 கட்ட ஏசி வெளியீடாகவும் டிசி மின்னியற்றி அல்லது ஏசி மின்னியற்றி r பொறுத்தது இருக்கும் இதன் மற்றோரு நன்மை குறைந்த திறனில் நீரை உந்தலாம் நீங்கள் நாள் முழுவதும் நீரை பிரித்து அனுப்பமுடியும் நீர் நாள் முழுவதும் சேர்க்கப்படும் இதனால் குறைவான நீரழுத்த திறன் தேவைப்படும் மற்றும் உங்களுக்கு இரவு நேரங்களில் சிறிது நேரத்திற்கு மின்னாற்றல் தேவைப்படலாம் 4 மணிநேரத்திற்கு நீரை உந்தி மேல்நிலை நீர் தொட்டியில் சேகரித்துள்ளீர்கள் அதிலிருந்து ஒரு மணிநேரத்தில் உந்தப்பட்ட நீரை மின்னிற்றாலாக மாற்ற மதிப்பீடு அதிகமாக இருக்க வேண்டும் அதாவது திறன் மதிப்பீடு அதிகமாக இருக்கும் அதற்கு நீங்கள் அநேகமாக ஏசி வெளியீட்டை கொள்ள வேண்டும் நீங்கள் டிசி மோட்டார் மூலம் நீரை ஏற்றி வெளியீட்டை ஏசி ஆக ஏசி மின்னியற்றி அல்லது மாறுதிசை மின்னியற்றி மூலம் பெறலாம் இந்த ஏசி வெளியீடு நேரடியாக பல பளுக்களுக்கு திறனளிப்பாக இருக்கும் இதனை பிரித்து பார்த்தால் இது அதிகமான நன்மைகளை கொண்டது ஆனால் நீங்கள் கூடுதலாக சுழலி மற்றும் மின்னியற்றிக்கு விலை கொடுக்க வேண்டும் இதுதான் மற்றோரு நிகழ்நிலை நீண்ட விவாதமாக இந்த பகுதியில் தாழ்நிலையில் இருந்து உயர்நிலைக்கு நீர் உந்துதல் பற்றி பார்த்தோம் இந்த பகுதியில் நீரழுத்த கணக்கீடுகளை பார்த்தோம் இந்த குறிப்பிட்ட உந்தப்பட்ட நீர்மின் பயன்பாட்டை பார்க்கலாம் இந்த வண்ணம் தீட்டிய பகுதி நீர்மின் அமைப்பு ஆகும் திறன்மதிப்பீட்டு திறனை பொறுத்து நீர்மின் அமைப்பு மைக்ரோ நீர்மின் அமைப்பு அல்லது பிகோ நீர்மின் அமைப்பு ஆக இருக்கும் பிகோ நீர்மின் அமைப்பு 5 கிலோ வாட்ஸ் மற்றும் மைக்ரோ நீராமின் அமைப்பு 50 கிலோ வாட்ஸ் திறன் மதிப்பீடு கொண்டதாக இருக்கும் எளிய பிகோ நீர்மின் அமைப்பு பற்றி விவாதிப்போம் இதனை சிறிய வீடுகள் மற்றும் சமுதாய பயன்பாடுகள் ஆகியன பயன்படுத்துகின்றன முக்கிய சமன்பாடுகளை விரிவாக பார்ப்போம் நீர்தேக்கத்தை பாருங்கள் பென்ஸ்டோக் நீர்த்தேக்கத்தில் இருந்துவரும் அதன் முடிவில் கூர்நுனிகுழாய் இருக்கும் கூர்நுனிக்குழாயிலிருந்து இம்பெல்லரின் இறக்கைகளுக்கு நீரை மோத விடும்போது இம்பெல்லர் சுழலியாக மாறி நீரின் இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் இந்த உயரம் நமக்கு தெரியும் அதற்கு பெரிய எழுத்து H என குறியீடு அளிக்கிறேன் ஏனெனில் சிறிய h எழுத்தை மொத்த அழுத்த உயரத்தை குறிக்க நீர் உந்தும் அமைப்பில பயன்படுத்துகிறோம் ஆற்றலை திரும்ப பெற இந்த பெரிய H எழுத்தை பயன்படுத்துகிறேன் கூர்நுனிக்குழாயின் இந்த பள்ளியை வகைக்கெழு Q எனலாம் வகைக்கெழு Q என்பது பாய்வு வீதம் அல்லது வெளியேறும் வீதம் ஆகும் நமக்கு நீரழுத்த ஆற்றல் Eh தெரியும் அது ρQgh ஆகும் நமக்கு நீரழுத்த திறனும் தெரியும் அது ρQ dot gh ஆகும் இதில் உள்ள வேறுபாடு யாதெனில் உயரம் மட்டுமே இது கூர்நுனிக்குழாயின் மைய அச்சு வரை உள்ள உயரமாகும் சுழலியை கருதலாம் இது பெல்டான் சக்கரம் இதில் பென்ஸ்டோக்கின் முடிவில் உள்ள கூர்நுனிக்குழாயிலிருந்து நீர் பெல்டான் சக்கரத்தில் மோதும் போது இயக்க ஆற்றல் இயந்திர ஆற்றலாக மாற்றும் இது வகைக்கெழு Q அதாவது பாய்வு வீதம் நீரழுத்த திறன் ρQ dot gh ஆகும் Ρ அடர்த்தி முன்பு போல் 1000 kgm3 என இருக்கும் 9 81 ms2 என்பது g ஆகும் இந்த புள்ளியில் நீரழுத்த திறன் உள்ளது சமன்பாட்டை தோராயமாக 10 Qdot h கிலோ வாட்ஸ் எனலாம் பாய்வு வீதம் m3s என இருக்கும் பாய்வு வீதத்தை லிட்டர்கள்வினாடி என கூறலாம் பின்னர் 10 Q dot H வாட்ஸ் என ஆகும் இங்கு பாய்வு வீதம் லிட்டர்கள் பெர் செகண்ட் h யை தவிர இவை அனைத்தும் ஒன்று போல இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டிற்கு இந்த புள்ளியில் அழுத்த உயரம் 100 m பாய்வுவீதம் 5 liters உள்ள அமைப்பிற்கு நீரழுத்த திறனை 5000 வாட்ஸ் அல்லது 5 கிலோ வாட்ஸ் என்போம் பாய்மத்தின் திசைவேகத்தை கூர்நுனிக்குழாயில் uj என்கிறேன் சுழலி திசைவேகத்தை ut என்கிறேன் சுழலியின் கோணத்திசைவேகத்தை ωt என்கிறேன் இது தொடுகோட்டு திசைவேகமாகும் Ft என்பது சுழலியின் மீதான தொடுக்கோட்டு விசை இது 2ρ Q dot என கொடுக்கப்படுகிறது uj என்பது கூர்நுனிக்குழாய் திசைவேகம் ut என்பது சுழலியின் தொடுக்கோட்டு திசைவேகம் uj ut ஆனது மீவி msஎன்ற அலகுடையது வகைக்கெழு Qன் அலகு m3sec ஆகும் ρ ன் அலகு kgm3 ஆகவே நீங்கள் மொத்த அலகாக kg ms2 என கொள்வீர்கள் msec2 என்பது முடுக்கத்திற்கான அலகு kg நிறைக்கான அலகு எனவே அது நிறை பெருக்கல் முடுக்கம் இது விசைக்கான அலகை கொண்டிருக்கும் எனவே தொடுக்கோட்டு விசை இவ்வாறு வருவிக்கப்படுகிறது நமக்கு நீரழுத்த திறன் ρQgHa என தெரியும் நான் Ha என்பதை கூர்நுனிக்குழாயின் மையத்திலிருந்து வெளியிடும் பகுதியான நீர்தேக்கத்தின் மையம் வரை உண்மையாக அளவிடப்பட்ட இயல்பிய உயரம் என்கிறேன் இந்த நிலைஆற்றல் 12 ρQuj2 என இயந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது இது 12 mv2என்ற வடிவத்தில் உள்ளது ρQ என்பது நிறை uj2 என்பது கூர்நுனிக்குழாயின் திசைவேகம் ρQ இதனை நீக்கினால் 2gHa என்பது uj2க்கு சமம் இந்த பாய்ம திசைவேகத்தில் கூர்நுனிக்குழாயின் குறுக்கு வெட்டுப் பரப்பு aj ல் aj x uj ஆனது வகைக்கெழு Q ஆகும் நான் இந்த மாதிரியான தொடர்புகளை கொண்டுள்ளேன் இந்த தொடர்புகளிலிருந்து வகைக்கெழுQ என்பதை uj ல் வெளிப்படுத்தலாம் uj 2gHa என வெளிப்படுத்தப்படும் இங்கு வகைக்கெழு Q மற்றும் uj யை மாற்றி எழுதினால் Ft கிடைக்கும் Ft என்பது செயல்பாடாக ut யை மட்டுமே பொறுத்து இருக்கும் மற்றவை தவிர்த்து இந்த ut தொடுக்கோட்டு திசைவேகம்தான் மாறி ஆகும் இயந்திர திறனை பயனுறுதிறன் அளவுக்கான கூர்நுனிக்குழாய் திறன் எனலாம் இது நீரழுத்த திறன் ஆகும் அது பயனுதிறன் அளவு Ft x utஆகும் Ft x ut என்பது கூர்நுனிக்குழாய் திறன் இந்த முழுமையான Ft என்பது ut யை பொறுத்த செயல்பாடு x ut ஆகும் எனவே ut2 என்ற கூறு மற்றும் ut உள்ளது எனவே பொதுவாக Pmα1ut β1ut2 எனலாம் வகைக்கெழு Q மற்றும் uj யை மாற்றி இங்கு பதிலிடலாம் Ft யை இங்கே பதிலிடலாம் நீங்கள் ut யை பொறுத்த இயந்திர திறனை பெறுவீர்கள் ut என்பது தொடுக்கோட்டு கூர்நுனிக்குழாய் திசைவேகம் ut என்பது மட்டும்தான் கோணத்திசைவேகத்தில் வெளிப்படுத்தப்படும் ஆரம் r கொண்டுள்ளேன் எனவே ut என்பது ωt×r க்கு சமம் r என்பது இம்பெல்லரின் ஆரம் Pm என்பது α ωt β ωt2 என காட்டப்படும் இதுதான் திறனுக்கான சமன்பாடு இது இயக்கதண்டில் உள்ள திறனை குறிக்கும் α மற்றும் β கொடுக்கப்படும் இந்த ஒன்றை முன்னர் கூறியது போன்று பதிலிட்டால் இந்த தொடர்பை நீங்கள் பெறுவீர்கள் இப்போது திறன் சமன்பாட்டை கொண்டு அதாவது Pm இயந்திர இயக்க தண்டு திறன் அது α ωt β ωt2க்கு சமமானது எனலாம் அது திருப்பு விசை மற்றும் திறன் தொடர்புடையதாக உள்ளது திறன் என்பது திருப்புவிசை பெருக்கல் ω ஆகும் இயக்க தண்டு திருப்பு விசை வருவிக்கப்பட்ட திறன் வகுத்தல் கோணத்திசைவேகம் ω ஆகும் அது α βωt க்கு சமமானது இது குறைந்து வரும் சாய்வு நேரம் 0 ல் இயக்க தண்டு திருப்பு விசை 0 இங்கு ωt யை αβ எனலாம் அது உருவாக்கப்படும் 50 ஹெர்ட்ஸை பயன்படுத்தினால் அதாவது 50 ஹெர்ட்ஸ் என்பது ஒத்தியங்கு அதிர்வெண் எனவே அதனை பயன்படுத்தினால் இருமடங்கு அதிர்வெண்ணிற்கு ஒத்து இருக்கும் ஏனென்றால் அதற்கு பற்சக்கர விகிதம் வேண்டும் அதனால் பற்சக்கர விகிதம் இருமடங்கு ஒத்தியங்கு அதிர்வெண் மற்றும் αβ ஒத்து இருக்கும் அதனால் வெளியீட்டில் பற்சக்கர அமைப்புக்கு பின்னர் Tt பற்சக்கர விகிதம் Ttgear ratio ஆகும் இப்போது வரைவு ஏற்படுத்தலாம் இந்த சிவப்பு கோடு திருப்பு விசை கோடு α β ωt என கருதுவோம் ω ωt0 ஆக இருக்கும் போது நீங்கள் சிறிய திருப்பு விசை மதிப்பை கொள்கிறீர்கள் அந்த திருப்பு விசை தொடர்ந்து அதிகரித்து இதுவரை வரும் அடுத்து ஒரு புள்ளியில் 0 ஆகும் அது t ஆனாது αβ க்கு சமமாகும் புள்ளி திறன் ஆனது வர்க்க பதம் இது ஒரு பரவளையம் இந்த பரவளையத்தில் திறனின் பெரும மதிப்பு இதில் வரும் அதில் பெரும திறனை பெரும்போது நான் மின்னியற்றி ஏசி மோட்டார் மாறுதிசை மின்னியற்றி அல்லது இன்டெக்சன் மின்னியற்றி ஆகியன கருதும் போது அவை ɷs க்கு தொடர்புடைய அதிர்வேண்ணை கொண்டிருக்கும் இங்கு 50 ஹெர்ட்ஸ் க்கு தொடர்புடைய கூறு ஆகும் இது 2ɷs க்கு தொடர்புடையது அதனால் தான் நாம் ɷs பயன்படுத்துகிறோம் திருப்பு விசை 0 ஆகும் போது αβ க்கு ஒத்து இருக்கும் இப்போது எப்படி பற்சக்கர விகிதம் கணக்கிடப்படுகிறது இந்த புள்ளியில் இயக்க தண்டு திருப்பு விசை 0 ஆகும் போது அது சமன்பாட்டிலிருந்து αβ என வரும் நாம் இறுதியாக பளுவுக்கு வழங்கப்படும் மின்னியிற்றியிலிருந்து வரும் அதிர்வேண்மதிப்பு 2ɷs ஆக இருக்கவேண்டுமென விரும்புகிறோம் அதைப்பயன்படுத்தி பற்சக்கர விகிதம் 2ɷs αβ என பெறுவோம் இந்த புள்ளிக்கு அருகாமையில் செயல்படும் புள்ளியை வைத்தால் நீங்கள் அதிகபட்ச திறனை பெறுவீர்கள் பொதுவான நீர்மின் அமைப்பு சுழலி பற்சக்கரம் பகுதி மின்னியற்றி மற்றும் வெளியீடு பகுதி கொண்டது வெளியீடு பகுதி என்பது பளு ஆகும் அது எந்தவொரு பளுவுக்குமானது இந்த பகுதி சுழலியுடன் பற்சக்கர பெட்டி கொண்டது இது சுழலி பகுதி மின்னியற்றி டிசி மின்னியற்றி அல்லது ஏசி மின்னியற்றியாக இருக்கலாம் ஏசி ஆக இருந்தால் இன்டெக்சன் மின்னியற்றி அல்லது மாறுதிசை மின்னியற்றி யாக இருக்கும் அதாவது ஒத்தியங்கு அல்லது ஒத்தியங்காததாக இருக்கலாம் வெளியிடும் பகுதி பளு அல்லது மின்தொகுப்பு பகுதிக்கு செல்வதாகவோ இருக்கும் இதுதான் வேறுபட்ட பயன்பாடுகள் இப்போது பொதுவாக பயன்படுத்தப்படும் இங்கு இன்டெக்சன் மின்னியற்றியை வெளியிடும் பகுதியுடன் இணைக்கும் சிறப்பான நீர்மின் பொறிமுறையை பார்ப்போம் வெளியிடும் பகுதி மின் தொகுப்பு பகுதியாக அல்லது நிலையான பளுவாக இருக்க முடியும் இங்கு இன்டெக்சன் மின்னியற்றி உள்ளது இது வைண்டிங் இதில் நியூட்ரல் உள்ளது மின்கம்பி இணைப்புகள் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கும் ஒவ்வோரு கட்ட கம்பியும் RCDக்கு கொண்டுவரப்படும் ரெசிடேன்சியல் கரெண்ட் டிவைஸ் க்கு பிறகு MCB சர்க்கியூட் பிரேக்கர் சாவி மின் தேக்கி C இவ்வாறாக வரும் இது C லிருந்து C இணைப்பு இப்படி இருக்கும் இதனை உறுதிசெய்து கொள்ள வேண்டும் இது திறந்த நிலை Δ வடிவத்தை அமைக்கும் இதற்கு 3 மின்தேக்கிகள் தேவையில்லை 2 மின் தேக்கிகள் போதும் இது திறந்த நிலை கட்டமைப்பு இது முழு கட்டமைப்பை விட குறைந்த திறனை தரும் ஆனால் விலை மிகவும் குறைவானது நான் ஒர் ஒரு கட்ட கோட்டை இந்த மின்தேக்கிக்கு குறுக்காக வரைகிறேன் அது IGC க்கு செல்லும் IGC என்பது இன்டெக்சன் மின்னியற்றி கட்டுப்படுத்தி இங்கு நிலைப்படுத்திக்கும் உண்மையான பளுவுக்கும் இடையே ஸ்விட்சிங் ஏற்படுத்தி இருக்கிறோம் எனவே இங்கு நிலைப்படுத்தி மற்றும் உண்மையான பயனர் பளு உள்ளது இது இதனை பார்க்கும் இந்த பளு குறையும் போது அதாவது உண்மையான பயனர் பளு குறையும் போது இது நிலைப்படுத்தி பளுவை அதிகரிக்கும் எனவே இங்கு கொடுக்கப்பட்ட பளு எப்போதும் ஒரே மாதிரியானது அங்கு பளு இல்லாத போது மொத்த நிலைப்படுத்தி பளு வும் பயன்படுத்தப்படும் அதனால் ஒரே மாதிரியான அளவு திறன் எடுக்கப்படும் இது முழு பளுவாக இருக்கும் போது நிலைப்படுத்தி பளு நீக்கப்படும் இப்போதும் முனையங்களுக்கு இடையில் ஒரே மாதிரியான திறன் இருக்கும் இந்த முறை இன்டெக்சன் மின்னியற்றியில் மாறும் பளுவால் உண்டாகும் அதிர்வெண் அலைவால் செய்யப்படும் இதனால் நிலையான பளு முனையங்களுக்கு இடையில் உறுதிசெய்யப்படும் இன்டெக்சன் மின்னியற்றியின் அதிர்வெண் மாறாது இதுதான் IGC ன் பணி இது இன்டெக்சன் மின்னியற்றி கட்டுப்படுத்தி இது நிலைப்படுத்தி பளுவையும் உண்மையான பளுவையும் பார்த்து தேவையான பளுவை மின்னியற்றி அமைப்பின் முனையங்களுக்கு இடையே இணைக்கும் இவ்வாறு மைக்ரோ நீர்மின் அல்லது பிகோ நீர்மின் அமைப்பு செயல்படும் இது எளிதான கட்டமைப்பு உந்து நீர்மின் அமைப்பில் நீர் உந்துதல் பாதி பகுதி இது பிவி மூலம் குறிப்பிட்ட பாய்வு வீதத்திற்கு நீர் தேக்கிக்கு அனுப்பப்படும் பயன்பாட்டின் அடுத்த பகுதி நீர் தேக்கத்திலிருந்து சேமிக்கப்பட்ட நிலை ஆற்றல் குறிப்பிட்ட பளுவுக்கு ஏற்ப மின்னாற்றலாக மாற்றப்படும் இதுதான் உந்தப்பட்ட நீர்மின் முறை